மாணவர்களை வரவேற்கிறோம் எனவே செலவுத் தாள் மற்றும் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாடு அல்லது பட்ஜெட் செயல்முறை ஆகிய மேலாண்மை முடிவெடுக்கும் இரண்டு நுட்பங்களை முடித்த பிறகு நாம் இப்போது மேலாண்மை முடிவெடுக்கும் மூன்றாவது நுட்பத்திற்கு நகருவோம் மூன்றாவது நுட்பம் நிலையான செலவினம் மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு இப்போது நாம் சில செலவு நுட்பங்களைப் பற்றி பேசுவோம் ஏனெனில் செலவு அல்லது செலவைக் கட்டுப்படுத்துவது அத்தகைய ஒரு மூலோபாய முடிவு இது ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் மிகவும் முக்கியமானது இப்போது நாம் சில செலவு உத்திகளைக் கற்றுக்கொள்வோம் அவை மேலாண்மை முடிவெடுப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் மற்றும் நிறுவனத்தின் மதிப்பை அதிகரிக்கின்றன சரியா எனவே நிர்வாகக் கணக்கியல் என்பது ஒரு நிதிக் கணக்கு அதன் சொந்த நுட்பங்களைக் கொண்ட ஒரு பொருள் அல்ல என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் நிதிக் கணக்கியல் அதன் சொந்த சுயாதீனமான பகுதி அதன் சொந்த நுட்பங்கள் அதன் சொந்த முறைகள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இது முழு அளவிலான GAAPகேப் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கொள்கைகளைக் கொண்டுள்ளது மற்றும் கணக்கியலின் அசல் சுயாதீன பகுதியை நாம் பார்க்கிறோம் இதேபோல் நாம் செலவு கணக்கியல் பற்றி பேசுகிறோம் செலவு கணக்கியல் மீண்டும் மிகவும் சுயாதீனமானது மற்றும் நீங்கள் அதை அதன் சொந்த நுட்பமாக அழைக்கலாம் கணக்குகளை செய்வதற்கான அதன் சொந்த வழி ஆனால் மேலாண்மை நிதியளிற்கு சொந்தமாக எதுவும் இல்லை இது நிதிக் கணக்கியலில் இருந்து கடன் வாங்குகிறது மற்றும் செலவு கணக்கியலில் இருந்து சில நுட்பங்களை கடன் வாங்குகிறது எனவே செலவு கணக்கியலில் நீங்கள் நுட்பங்களைப் பார்த்தால் ஏராளமான கிடைக்கக்கூடிய நுட்பங்கள் உள்ளன ஆனால் அனைத்தும் மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயனுள்ளதாக இல்லை மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயனுள்ள நுட்பங்கள் மட்டுமே நமக்கு உதவுகின்றன நடுத்தர மற்றும் உயர் மட்ட நிர்வாகத்தின் பார்வையில் இருந்து மிகவும் பொருத்தமான மற்றும் பயனுள்ள தகவல்களை உருவாக்குங்கள் அந்த நுட்பங்களை மட்டுமே நாம் இங்கே குறிப்பிடுவோம் எனவே இது செலவுத் தாள் மற்றும் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாட்டு செயல்முறையை பிறகு மூன்றாவது நுட்பமாகும் இப்போது நாம் மூன்றாவது நுட்பத்தைப் பற்றி அறிந்துகொள்வோம் அதுவே நிலையான செலவு மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு மற்றும் நிலையான செலவு எவ்வாறு ஒரு முக்கியமான கருவியாகப் பயன்படுத்தப்படலாம் என்பதைக் கற்றுக்கொள்வோம் ஒட்டுமொத்த செலவு பகுப்பாய்வு மற்றும் செலவுக் கட்டுப்பாடு என்று நாம் இதனை கூறலாம் ஏனெனில் செலவுக் கட்டுப்பாடு ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் மிக மிக முக்கியமான தேவையாகும் இன்று நாம் உலகளாவிய சந்தையில் இந்திய சந்தை அல்லது இந்திய பொருளாதாரம் என்பது உலக சந்தை பொருளாதாரம் திறந்த பொருளாதாரம் அல்லது தாராளமய பொருளாதாரம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் பல பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்துள்ளன அளிப்பு பக்கமும் நிறைய முன்னேற்றம் அடைந்துள்ளது இது மிகப்பெரியது மற்றும் அதன் நன்மை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு சென்றுவிட்டது சரியா முன்னதாக 1991 வரை அல்லது 1991 க்கு முன்னர் ஒரு சகாப்தம் இருந்தது அங்கு பல துறைகளில் பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே இருந்தன மிகச் சில நிறுவனங்கள் பெரிய துறைகளில் செயல்படுவதாகக் கூறலாம் மேலும் நாட்டின் முழு சந்தையையும் நாட்டின் அனைத்து நுகர்வோர் அல்லது நாட்டின் வாடிக்கையாளர்கள் ஆகும்இந்த சந்தையில் இந்த பெரிய சந்தையில் வாடிக்கையாளர்கள் அந்த நிறுவனங்களை சார்ந்து இருந்தனர் சரியா எடுத்துக்காட்டாக எஃகு துறையைப் பற்றி நாம் பேசலாம் எஃகு துறையில் பெரிய சந்தைப் பங்கு விற்பனையுடன் இருந்தது பின்னர் சிறிய நிறுவனங்கள் என்றால் சந்தையில் இரண்டாவது சந்தை நிறுவனம் டிஸ்கோடிஸ்கோ ஆகும் எனவே பெரும்பாலும் இந்த இரண்டு நிறுவனங்களும் முழு சந்தையில் நூறு கோடி மக்களுக்கு எஃகு உற்பத்தி செய்தன 1 பில்லியன் மக்கள் சந்தை இரண்டு நிறுவனங்களையும் சார்ந்தது இப்போது நீங்கள் பார்த்தால் இன்றைய சூழ்நிலைகளில் ஏராளமான நிறுவனங்கள் சந்தையில் உள்ளன அவை மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தவை மிகவும் திறமையானவை மிகச் சிறந்த தரமான எஃகு மிகவும் போட்டி விலையில் தயாரிக்கக்கூடியவை எனவே அளிப்பு பக்கம் மேம்பட்டபோது பல உற்பத்தியாளர்கள் சந்தைக்கு வந்தபோது செலவுத் துறை இப்போது தனியார்மயமாக்கப்பட்டுள்ளது எஃகு துறையில் எந்தவொரு பெரிய நிறுவனமும் வரலாம் அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கலாம் எஃகு உற்பத்தி செய்யலாம் மற்றும் மக்களுக்கு எஃகு விற்பனையைத் தொடங்கலாம் சரி எனவே விற்பனை மட்டுமல்ல மக்கள் செய்ல் எஃகு மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும் செய்ல் இப்போது ஒரு நிறுவனம் மட்டுமே அவர்கள் சந்தை போட்டிகளுடன் போட்டியிட வேண்டும் டிஸ்கோடிஸ்கோ இரண்டாவது நிறுவனம் அல்ல இப்போது இந்தியாவின் மேற்கு பகுதி மகாராஷ்டிரா மற்றும் இந்தியாவின் இந்த மேற்கு பிராந்தியத்தில் ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன குஜராத்தின் ஒரு பகுதியாக எஸ்ஆர் மற்றும் லாயிட் ஸ்டீல்ஸ் போன்ற இரண்டு சிறந்த நிறுவனங்கள் உள்ளன தெற்குப் பகுதியில் ஜிண்டால் ஸ்டீல்வொர்க்ஸ் உள்ளது எனவே அவை ஜிண்டால் விஜயநகர் எஃகு ஆலையை உருவாக்கியுள்ளன அது ஆசியாவின் மிக உயர்ந்த எஃகு ஆலை ஆகும் எனவே பல நிறுவனங்கள் கிடைத்துள்ளன மேலும் செய்ல் இன் சந்தைப் பங்கு தீவிரமாக குறைந்துவிட்டது இப்போது செய்ல் கிழக்கு சந்தை மத்திய இந்தியா அல்லது இந்தியாவின் வடக்கு பகுதிக்கு குறைக்கப்பட்டுள்ளது இந்த சந்தைகள் கூட செய்ல் க்கு சுலபமாக கிடைக்காது இந்த சந்தைகளிலும் தனியார் நிறுவனங்கள் இருப்பதாகக் கூறலாம் இதேபோல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பிற துறைகளைப் பற்றியும் பேசுகிறோம் முன்பு நாம் ஒரு கலர் டிவி அல்லது குளிர்சாதன பெட்டி அல்லது பிற மின்னணு தயாரிப்புகளை வாங்க வேண்டும் எனில் உற்பத்தி செய்யும் இந்திய நிறுவனங்களை மட்டுமே நாம் சார்ந்து இருந்தோம் அதாவது குப்பை என்று பொருள் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன் ஏனெனில் அவை இருந்திருந்தால் தரமான தயாரிப்புகளை உற்பத்தி செய்தல் மற்றும் விற்பனை செய்தல் மற்றும் மக்களின் தேவைகளை மிகவும் நேர்மையான முறையில் பூர்த்தி செய்வது அவர்கள் சந்தையிலிருந்து வெளியேறக்கூடாது ஆனால் பன்னாட்டு நிறுவனங்களின் வருகை மூன்று நிறுவனங்களுக்கு இரண்டு கொரிய நிறுவனங்கள் எல்ஜி சாம்சங் ஒன்று ஜப்பானிய நிறுவனம் சோனி இந்த நிறுவனங்கள் இந்திய சந்தையில் நுழைவது இந்திய சந்தையில் பன்னாட்டு மூன்று நிறுவனங்கள் சந்தையிலிருந்து வெளியேறிவிட்டன மின்னணுவியல் பிரிவில் 45 சதவிகித சந்தைப் பங்கைக் கொண்ட ஒனிடா மற்றும் வீடியோகான் ஆகியவை இந்த இரண்டு நிறுவனங்களுடனும் 1999 2000 98 99 2000 கள் வரை இருந்தன என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இன்று இந்த நிறுவனங்கள் சந்தையில் தங்களின் இருப்புக்காக தவித்து வருகின்றன அவற்றின் சந்தைப் பங்கு எங்கோ 1 அல்லது 2 சதவிகிதம் உள்ளது அதுவும் கிராமப்புற சந்தையில் நகர்ப்புற சந்தைகளில் இல்லை சரியா எனவே இப்போதுநீங்கள் என்ன கலர் டிவிகளைப் பற்றி பேசினால் தயாரிப்புகளின் விலையைப் பார்த்தால் கலர் டிவிக்கள் இன்று அதே விலையில் கிடைக்கின்றன நாம் கலர் டிவியை வாங்கிக் கொண்டிருந்ததை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என சொல்லலாம் சரியா எனவே நாம் கிட்டத்தட்ட அதே விலையை செலுத்துகிறோம் அதிக விலையையும் நாம் செலுத்துகிறோம் என்றால் உற்பத்தியின் தரம் தீவிரமாக மேம்பட்டுள்ளது அல்லது பெரும்பாலும் மேம்பட்டுள்ளது சரி ஆகவே இந்த நிறுவனங்கள் கடந்த காலங்களில் நமக்கு வற்றிருந்தவை சந்தையை சுரண்டுவது மற்றும் வாடிக்கையாளர்களின் உணர்வுகளை மிகக்குறைந்த தரமான தயாரிப்புகளை மிக உயர்ந்த விலையில் செலுத்துவதன் மூலம் சுரண்டுவது என்பதே இதன் பொருள் இதேபோல் நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு துறையைப் பற்றி பேசினால் சேவைத் துறை இப்போது மிகவும் வலுவாகிவிட்டது என்று கூறலாம் சேவைகள்தொழில் மற்றும் விவசாயம் என இந்த மூன்று துறைகளைப் பற்றி பேசினால் அது இப்போது இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மிகப்பெரிய பங்களிப்பாக உள்ளது எனவே விவசாயத்தின் பங்கு குறைந்துவிட்டது இப்போது தொழில் இடையில் உள்ளது சேவைத் துறை பெரிய அளவில் உயர்ந்துள்ளது உலகமயமாக்கலுக்குப் பிறகு சேவைத் துறை மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் பலப்படுத்தப்பட்டுள்ளது இன்று ஆட்டோமொபைல்களில் நாம் ஸ்கூட்டர்களை ஓட்டுகிறோம் நாம் பஜாஜ் ஸ்கூட்டரை நீண்ட காலத்திற்கு பின்னால் ஓட்டிக்கொண்டிருந்தோம் இப்போது நாம் ஒரு ஹோண்டா ஸ்கூட்டர் ஒரு ஹோண்டா ஆக்டிவா அல்லது பன்னாட்டு நிறுவனத்தின் பிற ஸ்கூட்டர்களை ஓட்டுகிறோம் எனவே தயாரிப்பில் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் இரண்டு ஸ்கூட்டர்களையும் இயக்கியிருந்தால் பஜாஜ் ஸ்கூட்டரிலும் ஹோண்டாவின் தயாரிப்புகளிலும் டிவிஎஸ் தயாரிப்புகள் அல்லது பிற நிறுவன தயாரிப்புகளிலும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே இங்கே பெரிய மாற்றம் உள்ளது விலைகள் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளன இறுதியில் உலகமயமாக்கலுக்குப் பிறகு இந்திய சந்தையில் தீவிரமான போட்டி காரணமாக இவை அனைத்தும் நிகழ்ந்தன பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வர அனுமதிக்கப்பட்டன பின்னர் ஒட்டுமொத்தமாக இந்த உலகமயமாக்கலின் நன்மை இது இந்த நிறுவனத்தின் தாராளமயமாக்கல் இந்த நாட்டின் வாடிக்கையாளர்கள் அல்லது நுகர்வோர் வரை வந்துள்ளது சரியா இப்போது இந்த நுட்பத்தைப் பற்றி விவாதிக்கிறேன் ஏனெனில் இந்த நுட்பம் இந்த தயாரிப்பின் விலையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் உற்பத்தியின் விலையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது விலை நிர்ணயம் என்பது மிக முக்கியமான ஒரு மூலோபாய முடிவு நீங்கள் சந்தையில் தக்க வைத்துக் கொள்ள விரும்பினால் உங்கள் சந்தைப் பங்கை அதிகரிக்க விரும்பினால் சந்தையில் உங்கள் போட்டியாளர்களைக் சந்திக்க விரும்பினால் அல்லது புதிய சந்தைகளில் நுழைய விரும்பினால் இந்தியா ப்ரைஸ் சென்சடிவ் மார்க்கெட் என்பதால் விலைகளை கட்டுக்குள் வைத்திருக்க ஒரு மூலோபாயத்தை பின்பற்ற வேண்டும் இந்தியா ப்ரைஸ் சென்சடிவ் மார்க்கெட் யாகும் வருமானம் குறைவாக இருப்பதால் வெவ்வேறு தயாரிப்புகள் மற்றும் வெவ்வேறு தயாரிப்புகளுக்கான தேவை அதிகரித்துள்ளது என்று நாம் இப்போது கூறியுள்ளோம் பெரும்பாலும் பெரிய வருமானக் குழுவின் மக்களின் வருமான நிலைகள் குறைந்த நடுத்தர வருமானம் உடையவர்கள் அல்லது குறைந்த வருமானக் குழுக்கள் அல்லது பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவு வாடிக்கையாளர்கள் இந்த நாட்டில் உயர் நடுத்தர வருமானக் குழு அல்லது அதிக வருமானக் குழுக்கள் மிகக் குறைவு ஒருவேளை நீங்கள் 1015 பேர் என்று சொல்லலாம் பெரும்பாலும் சந்தையில் 80 85 சதவீதம் பேர் கீழ் நடுத்தர வர்க்கம் கீழ் வர்க்கம் மற்றும் விலை உணர்திறன் கொண்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் சரியா ஆகவே தயாரிப்பை மிகவும் போட்டி விலையில் விற்கும் நிறுவனத்திடமிருந்து ஒரு பொருளைப் பெறுகிறோம் என்றால் உற்பத்தியின் தரத்தை ஒப்பிடமுடியாது ஆனால் விலை குறைவாக இருந்தால் விலை மற்றும் உண்மையான நியாயமான தரத்தைப் பெறுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு தயாரிப்பு முதலில் குறைந்த விலைக்குச் செல்கிறது இரண்டாவது முன்னுரிமை என்பது மக்களின் பெரிய பகுதிக்கான தரம் எனவே உங்கள் தயாரிப்புகளின் தரத்தை அல்லது உங்கள் சேவைகளை கட்டுக்குள் வைத்திருக்க விரும்பினால் விலையிலிருந்து தொடங்க வேண்டும் ஏனென்றால் தயாரிப்புகளின் விலை நிர்ணயம் செலவு ஆகும் உங்களிடம் நுட்பங்கள் இருந்தால் செலவைக் கட்டுப்படுத்துவதற்கான மொத்த வழிமுறைகள் அல்லது மொத்த உற்பத்தி செலவை கட்டுக்குள் வைத்திருப்பது பின்னர் விளிம்புகள் விரும்பிய அளவு விளிம்புகளைச் சேர்ப்பது பின்பு தயாரிப்புக்கு விலை நிர்ணயம் செய்யலாம் உங்கள் செலவு ஏற்கனவே மிக அதிகமாக இருந்தால் அதில் விளிம்புகளைச் சேர்த்தால் உங்கள் விலையும் மிக அதிகமாக இருக்கும் உங்கள் விலை மிக அதிகமாக இருந்தால் உற்பத்தியின் தரமும் மிகச் சிறப்பாக இருக்கலாம் பெரும்பாலும் அது மக்களால் நிராகரிக்கப்படும் எனவே மக்களின் உணர்வுகளை வெல்லுங்கள் அல்லது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் இங்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் விலைகளை குறைக்க வேண்டும் அல்லது விலைகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் நீங்கள் தயாரிப்புகளின் விலையை கட்டுப்படுத்த விரும்பினால் உங்களிடம் இருக்கும் செலவைக் கட்டுப்படுத்த வேண்டும் செலவை எவ்வாறு கட்டுப்படுத்துவது இங்கே அது நுட்பமாகும் பல நுட்பங்கள் உள்ளன ஆனால் கொடுக்கப்பட்ட நேரத்தில் மூன்று நான்கு நுட்பங்களைப் பற்றி விவாதிப்போம் முதலில் நாம் நிலையான செலவு மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு மூலம் தொடங்குகிறோம் ஒரு சுவாரஸ்யமான கதை விலை நிர்ணயம் மற்றும் தயாரிப்பு விலை குறித்து நான் உங்களுடன் கூறப்போகிறேன் மாறாக இரண்டு கதைகள் நான் உங்களுடன் கலந்துரையாடுவேன் இதன் மூலம் செலவின் சக்தி என்ன செலவில் உள்ள சக்தி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் உற்பத்தியின் விலையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் பின்னர் நீங்கள் சந்தையில் மிக முக்கியமான வீரராக வெளிவர முடியும் என்பதை நீங்கள் எந்த நேரத்திலும் அர்த்தப்படுத்தலாம் நான் உங்களுடன் இரண்டு கதைகளைப் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு கதை நிர்மாவின் கதை நிர்மா இதைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் இது ஒரு நிறுவனம் தனது வணிகத்தைத் தொடங்கியது அல்லது சந்தைக்கு வந்த ஒரு நிலையான தயாரிப்புடன் நிர்மா சலவை தயாரிப்பு ஆகும் நிர்மா 1982 ஆம் ஆண்டில் சந்தைக்கு வந்தது கர்சன் பாய் நிறுவனத்தின் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் ஒருவேளை அவர் சலவை தூளை தயாரிக்கும் செயல்முறையை எப்படியாவது அறிந்திருக்கலாம் சலவைப் பொடியை உற்பத்தி செய்யும் செயல்முறையை அவர் அறிந்திருந்தார் அவர் தனது சொந்த மட்டத்தில் இந்த கருத்தை முயற்சித்து இந்த தயாரிப்பை தனது வீட்டில் தயாரிக்கத் தொடங்கினார் பின்னர் இதை மக்களுக்கு விநியோகிக்கத் தொடங்கினார் அதாவது அருகிலுள்ள மக்கள் அவரது அண்டை கிராமங்களுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் வழங்கினார் அதன் முடிவுகளைக் கண்டறிந்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது சரியா பின்னர் அவர் அளவை அதிகரித்தார் பின்னர் அவர் அதை இலவசமாக தனது உறவினர்களுக்குமக்களுக்கு வழங்கத் தொடங்கினார் ஆரம்பத்தில் இது கட்டணமில்லாமல் இருந்தது மற்றும் அதைப் பயன்படுத்திய அனைவராலும் இந்த தயாரிப்பு வரவேற்கத்தக்க தயாரிப்பாக இருந்தது இறுதியாக அவர் இப்போது நான் இந்த தயாரிப்பை வணிகமயமாக்க முடியும் என்று நினைத்தார் இதை சந்தையில் விற்க ஆரம்பிக்கலாம் அவர் அதைத் தயாரிக்கத் தொடங்கியபோது 1982 ஆம் ஆண்டில் 1 கிலோ நிர்மா சலவை தூளை 10 ரூபாய் விலைக்கு கொடுத்தார் அந்த நேரத்தில் முக்கிய போட்டியாளராக இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் இருந்தது இது இப்போது இந்துஸ்தான் யூனிலீவர்ஸ் என்று நமக்கு தெரியும் எனவே அந்த நிறுவனம் இரண்டு வெவ்வேறு தயாரிப்புகளை அந்த நேரத்தில் தயாரித்து வந்தது ஒன்று சர்ப் இது மக்களின் உயர்தர பிரிவு மற்றும் இரண்டாவது சன்லைட் பவுடர் இது மக்களின் குறைந்த பிரிவு ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் சன்லைட் மற்றும் நிர்மாவின் விலைகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது இந்த நிர்மா சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டபோது கிலோ 10 ரூபாய் பின்னர் மக்கள் தயாரிப்பை விரும்பினர் ஏனெனில் தயாரிப்பின் முடிவுகள் மிகவும் அற்புதமானவை மேலும் நீங்கள் அதை கண் திறப்பு என்று அழைக்கலாம் எனவே மக்கள் எவ்வாறு நிறுவனத்தை ஆதரித்தார்கள் மக்கள் எவ்வாறு நிறுவனத்திலிருந்து தயாரிப்பை வரவேற்றார்கள் என்பதையும் இன்று நிர்மா என்பது உற்பத்தித் துறையில் அல்ல கல்வி உட்பட பல துறைகளிலும் நன்கு அறியப்பட்ட பெயர் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளலாம் இவை அனைத்தும் எப்படி நடந்தன அதாவது இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் போன்ற ஒரு பெரிய நிறுவனம் அல்லது பன்னாட்டு நிறுவனத்தின் இந்துஸ்தான் யூனிலீவர்ஸ் நிலை போன்ற ஒரு பெரிய நிறுவனம் ஒரு தனி நபரிடமிருந்து ஒரு சவாலைப் பெற்றது அந்த புதுமை மனதில் மனதில் உள்ள கருத்து மற்றும் யார் உருவாக்க முடியும் தயாரிப்பு மற்றும் மக்களின் இதயங்களை வெல்ல முடியும் மற்றும் சந்தையில் அவரது இருப்பை உருவாக்குவது சந்தையில் அவரது தயாரிப்பின் இருப்பை உருவாக்குவது என்பதன் பொருள் ஏனெனில் ஒரு காரணியாக உற்பத்தி செலவு இருந்தது ஆகும் ஆகவே தரமான நிர்மாவை சர்ப் உடன் ஒப்பிடமுடியாது என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் ஆனால் நீங்கள் அதன் விலை சர்ப் வசூலிப்பதை விடவும் மிகக் குறைவு என்பதை அறியலாம் பெரும்பாலும் இந்திய மக்கள் அந்த விலையை மட்டுமே செலுத்த முடியும் ஆகவே 1980 களில் நிர்மா போன்ற தயாரிப்பு வெற்றிபெற முக்கிய காரணம் செலவைக் குறைப்பது உற்பத்திச் செலவை கட்டுக்குள் வைத்திருப்பதுஇல்லையா நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இரண்டாவது கதை அகாய் கலர் டிவியின் கதை அகாய் கலர் டிவி சந்தையில் கூடியிருந்த ஒரு தயாரிப்பு மற்றும் அந்த நேரத்தில் அகாய் சந்தையில் இருந்தபோது ஒரு வண்ண தொலைக்காட்சி 8 10000 ரூபாய்க்கு கிடைத்தது நீங்கள் அந்த தயாரிப்பை ஒப்பிட்டுப் பார்த்தால் அந்த உற்பத்தியின் விலை மற்ற பன்னாட்டு நிறுவனங்களின் பிற தயாரிப்புகளுடன் 20 25000 ரூபாயாக இருந்தது அந்த தயாரிப்புக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய விலை 2 5 மடங்கு அதிகம் எனவே அவர் தயாரித்தார் கபீர் முல்சந்தானி அவர் நிறுவனத்தின் தலைவராக இருந்தார் அவர் இந்த கருத்தை இந்தியாவுக்குக் கொண்டுவந்தார் மேலும் அவர் அகாய் பிராண்ட் கலர் டிவிகளை சந்தையில் குறைந்த விலையில் உற்பத்தி செய்து விற்பனை செய்யத் தொடங்கினார் அவர் கலர் டிவியை 10000 ரூபாய்க்கு விற்று லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்தார் மேலும் அவர் லாபத்தையும் சம்பாதித்து வந்தார் மேலும் கலர் டிவியை 25000 ரூபாய்க்கு விற்கிற சந்தையில் அவர்கள் லாபத்தையும் சம்பாதித்து வந்தார் பொதுவாக சந்தையில் கிடைக்கும் 10000 ரூபாய்க்கு அல்லது சந்தையில் 25000 ரூபாய்க்கு ஒரு கலர் டிவியை எவ்வாறு விற்க முடியும் செலவைக் கட்டுக்குள் வைத்திருந்தது செலவைக் கட்டுக்குள் வைத்திருந்தது தான் வலிமை ஏனெனில் இவை கூடியிருந்த தயாரிப்பு படக் குழாய்கள் சுற்றுகள் வண்ண டிவியின் பெட்டிகளும் போன்ற அனைத்து உள்ளீடுகளையும் அவர் கொண்டு வந்தார் அவர் தைவானில் இருந்து மில்லியன் கணக்கான அலகுகளில் இறக்குமதி செய்தார் இந்த மிண்ணனு உற்பத்தியின் மையமாக தைவான் உள்ளது அவர் அந்த தயாரிப்பை மில்லியன் கணக்கான அலகுகளில் வாங்கினார் அதை இந்தியாவுக்குக் கொண்டு வந்தார் அவற்றைக் கூட்டி ஒரு கலர் டிவியாக மாற்றத் தொடங்கினார் எனவே உற்பத்தியின் வலிமை மிகவும் கட்டுப்பாட்டில் இருந்த செலவு குறைந்தது எனவே தயாரிப்பு சந்தையில் போதுமான காலத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகவே இந்த இரண்டு கதைகளும் எதற்காக நாம் இங்கு சொல்கிறோம் சந்தையின் இயக்கவியலை மாற்றக்கூடிய மக்களின் இதயங்களை நாங்கள் அறிவோம் என்று சொல்லலாம் எந்த நேரத்திலும் ஒரு குறிப்பிடத்தக்க சந்தைப் பங்கைப் பெறலாம் என்று சொல்லலாம் விலை உணர்திறன் பொருளாதாரம் உற்பத்தி செலவைக் கட்டுக்குள் வைத்திருக்க முடிகிறது மற்றும் நிலையான செலவினத்தின் உதவியுடன் நாம் அதைச் செய்யப் போகிறோம் அல்லது வணிகத்தில் சாதாரணமாக அதைச் செய்கிறோம் இப்போது நிலையான செலவு மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு பட்ஜெட்டில் நாம் மாறுபாடு பகுப்பாய்வு செய்தோம் என்ற கேள்வி உங்கள் மனதில் இருக்க வேண்டும் இப்போது நிலையான செலவிலும் மாறுபாடு பகுப்பாய்வு செய்யப் போகிறோம் எனவே இரண்டிற்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு என்ன இரண்டிற்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு என்ன இப்போது வரை என்ன மாதிரியான மாறுபாடு பகுப்பாய்வு செய்தோம் இப்போது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்ற மாறுபாடு பகுப்பாய்வு என்ன எனவே இப்போது நாம் இங்கே உங்களுக்கு சொல்லப்போகும் அடிப்படை வேறுபாடு என்னவென்றால் இது சிறிய மற்றும் பெரிய இயல்பு என்று சொல்லப்படுகிறது பின்னர் நீங்கள் பட்ஜெட்டை தயார் செய்கிறீர்கள் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாடு பற்றி அறிந்து கொள்ளுங்கள் நாம் ஒட்டுமொத்தமாக நிறுவனம் பற்றி பேசினோம் நிறுவனத்தின் துறைகள் துணைத் துறைகள் அலகுகள் மற்றும் துணை அலகுகள் பற்றி பேசினோம் இறுதியில் விற்பனை பட்ஜெட்டை நாம் தயாரிக்கும் போது நிறுவனம் சந்தையில் உற்பத்தி செய்யும் மற்றும் விற்பனை செய்யும் அனைத்து தயாரிப்புகளையும் உள்ளடக்கியது ஒட்டுமொத்தமாக நிறுவனத்திற்காக தயாரிக்கப்பட்ட கொள்முதல் பட்ஜெட்டை நாம் தயாரிக்கும்போது நிறுவனத்தின் அனைத்து வெளியீடுகளுக்கும் தேவையான உள்ளீடுகளின் அனைத்து வகைகளுக்கும் ஒட்டுமொத்த நிறுவனத்துக்கும் சொல்லப்பட்ட ரொக்க திட்ட பட்டியலை நாம் தயாரிக்கும்போது நீங்கள் வரவுசெலவுத் திட்ட வருமான அறிக்கையைத் தயாரிக்கும்போது அது ஒட்டுமொத்த நிறுவனத்துக்காகவும் இருப்புநிலைகுறிப்பை நாம் தயாரித்தபோது முழு நிறுவனத்துக்கும் 3 மாதங்கள் அல்லது 1 காலாண்டில் இருக்கலாம் இப்போது நாம் மிக சிறிய மட்டத்திற்கு செல்லப் போகிறோம் நிலையான செலவு என்பது ஒரு நிமிட செலவு பகுப்பாய்வுக்கு செல்ல உதவும் ஒரு நுட்பமாகும் மேலும் நிறுவனத்தில் நாம் உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு தயாரிப்புக்கும் நிலையான செலவைக் கணக்கிடுவதற்கு இங்கு செல்ல கற்றுக்கொள்கிறோம் நாம் ஒரு தயாரிப்பை மட்டுமே உற்பத்தி செய்கிறோம் என்றால் இப்போது நிமிட பகுப்பாய்வின் நிலை செலவை முழுமையாகப் பிரித்தல் மற்றும் நமது உற்பத்தியின் 1 அலகின் மொத்த செலவுக்கு என்ன பங்களிப்பு செய்கிறது என்பதைப் புரிந்துகொள்வோம் அவர்கள் 4 தயாரிப்புகளைத் தயாரிக்கிறார்களானால் நான்கு வெவ்வேறு தயாரிப்புகளின் நிலையான செலவுகளை நாம் தயாரிப்போம் பின்னர் இது நான்கு வெவ்வேறு தயாரிப்புகளின் நிலையான செலவு என்பதைக் கண்டறிய முயற்சிப்போம் பின்னர் இது ஒரு அலகிற்கான நிலையான தயாரிப்பு செலவு என்பதைக் கண்டுபிடிப்போம் இப்போது எவ்வளவு உண்மையான செலவாக இருக்கும் பின்னர் நாம் மாறுபாடுகளைக் கண்டுபிடிப்போம் பின்னர் அந்த மாறுபாடுகளுக்கான காரணங்களைக் கண்டுபிடிப்போம் அவை கட்டுப்படுத்தக்கூடிய காரணங்களாக இருந்தால் அந்த மாறுபாடுகளைக் கட்டுப்படுத்த முடிந்த அனைத்தையும் செய்வோம் இதனால் செலவு உற்பத்தி வரவுசெலவுத் திட்டத்தின் படி உள்ளது அல்லது மிகவும் கட்டுப்பாட்டில் உள்ளது சரியா எனவே இது நிலையான செலவினத்திற்கான காரணம் ஆகும் மற்றும் இப்போது நாம் தயாரிப்பு நிலை பகுப்பாய்வு செய்யப் போகிறோம் என்பதற்கான நிலையான செலவினத்தின் பொருத்தமாகும் இது உறுதியான நிலை பகுப்பாய்வு ஆகும் எனவே இது பட்ஜெட்டிற்கும் நிலையான செலவினத்திற்கும் இடையிலான அடிப்படை வேறுபாட்டின் ஒரு பகுதிஆகும் இப்போது எடுத்துக்காட்டாக உற்பத்தித் துறையில் உள்ள பல்வேறு தொழில்களைப் பற்றி நாம் பார்க்கலாம் மருந்து தயாரிப்புகள் மருந்துகள் ரசாயனங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் வண்ணப்பூச்சுகள் தயாரிக்கும் நிறுவனங்கள் மற்றும் பிறவற்றை நீங்கள் இதேபோல் வண்ணப்பூச்சுக்கள் துறையில் உள்ள மற்ற பொருட்கள் மெருகூட்டல் பொருள் என்று அழைக்கலாம் பெட்ரோ வேதியியல் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களைப் பற்றி நீங்கள் பேசும்போது உள்ளீடுகள் இயற்கையில் பல உள்ளன சந்தையில் விற்கக்கூடிய மருந்தக மூலக்கூறு மாற்றும் ஒரு மருந்தை உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் பல்வேறு வகையான பொருட்களை வைத்திருக்க வேண்டும் சரியா சில நேரங்களில் சில பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன நீங்கள் அதை ஒரு நிமிட அளவு என்று அழைக்கலாம் அவை விலையில் மிகவும் விலை உயர்ந்தவை எனவே நீங்கள் கூட அந்த உள்ளீட்டின் குறைந்தபட்ச வீணடிப்பு இருப்பதாக உணரலாம் உங்கள் ஒட்டுமொத்த செலவு ஒரு அழகிற்காக உற்பத்தி மிக அதிகமாக உயரும் அதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதது என்று அழைக்கலாம் எனவே ஒரு உற்பத்தி உற்பத்தியில் உள்ளீடுகள் அதிகம் உள்ள அந்த உற்பத்தி பகுதிகளில் உள்ள நிறுவனங்களில் நிலையான செலவினத்தின் முக்கியத்துவம் மிக அதிகமாக உள்ளது ஏனெனில் செலவைக் கட்டுப்படுத்துவது முதல் விஷயம் நீங்கள் சந்தையில் தக்க வைத்துக் கொள்ள விரும்பினால் விரும்பினால் சந்தையில் தங்குவதற்கு நீங்கள் மட்டுமே செலவைக் கட்டுப்படுத்த முடியும் விற்பனை விலையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது உங்கள் விளிம்பை அப்படியே வைத்திருக்க விரும்பினால் அல்லது உங்கள் நிறுவனத்தின் விளிம்பு அல்லது இலாபத்தை அதிகரிக்க விரும்பினால் உங்கள் கையில் உள்ள ஒரே ஆயுதம் நீங்கள் செலவைக் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாகும் விலையை குறை கூறுவதை நீங்கள் சிந்திக்க முடியாது ஏனெனில் விலை வெளிப்புற காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது வெளிப்புற சக்திகள் அவை சந்தை விலை அவை தேவை மற்றும் விநியோக சக்திகள் ஆகும் முந்தைய சூழ்நிலைகளில் உலகமயமாக்கப்பட்ட உலகமயமாக்கப்படாத பொருளாதாரம் அல்லது உலகமயமாக்கலுக்கு முந்தைய சகாப்தம் அல்லது உலகமயமாக்கலுக்கு முந்தைய சூழ்நிலை பற்றி நான் பேசும்போது தேவை மிக அதிகமாக இருந்தது ஏனெனில் நாம் 1 பில்லியன் மக்கள் சந்தையாக இருந்தோம் மற்றும் வழங்கல் மிகவும் மோசமாக இருந்தது அல்லது நீங்கள் அதை பலவீனம் என்று அழைக்கலாம் ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே உற்பத்தி செய்கிறது சந்தையின் முழு உற்பத்தியையும் விற்கிறது அவை ஒரே உற்பத்தியாளர் மற்றும் சந்தையில் உள்ள மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் அதே தயாரிப்புகளை சந்தையில் விற்பனை செய்கின்றன எனவே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இதன் பொருள் இறுதியில் மக்கள் இரையாக வேண்டும் அவர்களுக்கு என்ன குப்பை வழங்கப்பட்டாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எஃகு பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் சேவை துறை தொலைபேசி தொழில் நீங்கள் பேசும் தகவல் தொடர்பு தொழில் பற்றி பேசுகிறீர்கள் ஒரு துறை DOT இருந்தது தொலைத்தொடர்பு துறை சரியானது பின்னர் அது பி அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தொலைபேசி இணைப்பு வைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் மூன்று நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் தொலைபேசி இணைப்பைப் பெறுகிறீர்கள் நமது வீட்டில் தொலைபேசி நிறுவப்படும்போது கனவு நனவாகும் என்று நாம் கருதினோம் உலகமயமாக்கல் மற்றும் மொபைல் தொலைபேசியில் இந்த புரட்சிக்குப் பிறகு நீங்கள் ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் தொலைபேசியைப் பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மொபைல் தொலைபேசி துறையில் வழங்கல் அதிகரித்ததன் காரணமாகவே உங்கள் தகவல்தொடர்பு விலைகள் தீவிரமாக குறைந்துவிட்டன இன்று இணையம் சில ரூபாய்க்கு கிடைக்கிறது இன்று இணையம் ரூபாய்க்கு மட்டுமல்ல பைசாக்களுக்கும் கிடைக்கிறது தொலைபேசியில் எந்த செலவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் இந்த புரட்சி அதிகரித்துள்ளது இந்த போட்டி தீவிரமடைந்துள்ளது ஏனெனில் இந்த தகவல் தொடர்புத் துறை தொலைபேசி மூலம் இந்த மொபைல் தொலைபேசி சேவை வழங்குநர்களால் வெள்ளத்தில் மூழ்கியது எனவே அதன் நேரடி தாக்கம் இந்திய பொருளாதாரத்தின் பூகோளமயமாக்கலின் விளைவாக வழங்கப்பட்ட தருணம் பக்க விநியோகம் மேம்படும் தருணம் விலைகள் பாதிக்கப்படுவதை மேம்படுத்துகிறது கடுமையான போட்டி இருப்பதால் விலைகள் குறைகின்றன லைகள் குறைந்துவிட்டால் அல்லது விலைகள் சில வெளிப்புற சக்திகளால் கட்டுப்படுத்தப்பட்டால் நீங்கள் சந்தையில் தங்க விரும்பினால் உங்கள் ஓரங்களை அப்படியே வைத்திருங்கள் உங்கள் கையில் உள்ள ஒரே ஆயுதம் செலவைக் கட்டுப்படுத்துவது ஆகும் எனவே வரவிருக்கும் இல்லை சில வகுப்புகளில் நிலையான செலவு மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு பற்றி விரிவாகப் பேசுவோம் பின்னர் முதலில் அதை கருத்தியல் ரீதியாக புரிந்துகொள்வோம் பின்னர் நாம் கணக்கிடக்கூடிய மாறுபாடுகளின் வெவ்வேறு வகை என்ன எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்வோம் அந்த மாறுபாடுகளைக் கணக்கிடுங்கள் பின்னர் மாறுபாடுகள் நம்மிடம் தயாரானதும் அந்த புள்ளிவிவரங்கள் நம்மிடம் தயாராக உள்ளன பின்னர் மாறுபாடுகளை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது மற்றும் உண்மையான மேலாண்மை முடிவெடுப்பதற்கான உண்மையான செயல்திறனுடன் ஒப்பிடுகையில் இந்த தரநிலை செலவு தொடர்பான தகவல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் சரியா எனவே இப்போது இந்த பகுதியுடன் மேலும் முன்னேறுவோம் நிலையான செலவு என்ன நிலையான செலவு என்ன என்பதைப் பற்றி அறிந்து கொள்வோம் இது இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது முதலாவது நிலையான செலவு நிலையான செலவு என்பது அடிப்படையில் செலவு இது ஒரு முன் நிர்ணயிக்கப்பட்ட செலவு மற்றும் நிலையான செலவு என்பது நிலையான செலவைக் கணக்கிடும் நுட்பமாகும் சரியா எனவே நிலையான செலவை எவ்வாறு கணக்கிடுவது இது ஒரு நுட்பமாகும் இது நிலையான செலவு அல்லது நிலையான செலவு செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது எனவே நிலையான செலவு என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பொருட்கள் மற்றும் உழைப்பு மற்றும் மேல்நிலைகளுக்கான தொழில்நுட்ப மதிப்பீட்டின் அடிப்படையில் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட பணி நிலைமைகளின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட செலவுதான் நிலையான செலவு இது என்னவென்றால் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட செலவு என்னவென்றால் உற்பத்தித் துறையிலோ அல்லது சேவைத் துறையிலோ இருந்தாலும் எதிர்பார்த்த நிலைமைகளின் கீழ் ஒரு நல்ல அல்லது சேவையை உற்பத்தி செய்வதற்கான ஒரு நல்ல வழிமுறையை உருவாக்க இது செய்யப்பட வேண்டும் என்று மேலும் நிர்வாகம் நம்புகிறது எல்லா இடங்களிலும் செலவு முக்கிய அங்கமாகும் சந்தையில் தங்கியிருக்கும் உற்பத்தியாளரின் கைகளில் இது ஒரு முக்கியமான ஆயுதம் உங்கள் போட்டியாளர்களை ஒதுக்கி வைக்கவும் பெரிய சந்தைப் பங்கைக் கொண்டிருக்கவும் போட்டியைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இது உற்பத்தி செய்கிறதா அல்லது சேவைத் துறையா என்பது இரு துறைகளும் நிலையான செலவு பங்கு வகிக்கிறது மற்றும் நிலையான செலவு என்பது நிலையான செலவைக் கணக்கிட உதவும் நுட்பமாகும் இப்போது நிலையான செலவு என்றால் என்ன இது நிலையான செலவைத் தயாரிப்பதைக் குறிக்கிறது மற்றும் உண்மையான விலையிலிருந்து மாறுபாடுகளை அளவிட இவற்றைப் பயன்படுத்துவதையும் உற்பத்தியில் அதிகபட்ச செயல்திறனைப் பேணுவதற்கான நோக்கத்துடன் மாறுபாடுகளின் காரணங்களை பகுப்பாய்வு செய்வதையும் குறிக்கிறது நாம் நிலையான செலவை வகுத்துள்ளோம் நிலையான செலவைக் கணக்கிடுவது மிகவும் எளிதான பணி அல்ல இது மிகவும் சிக்கலான வேலை நிலையான செலவைக் கணக்கிடுவதில் நிபுணர்கள் மட்டுமே ஈடுபட்டுள்ளனர் உற்பத்தி செயல்முறையை அறிந்தவர்கள் முடிக்கப்பட்ட தயாரிப்பின் உள்ளீட்டு கூறுகளை அறிந்தவர்கள் தயாரிப்பை தயாரிப்பதில் ஈடுபட்டவர்கள் மட்டுமே அல்லது மன்னிக்கவும் தயாரிப்புக்கான தரங்களை வகுப்பது மற்றும் இந்த தகவல் ஒரு முறை உருவாக்கப்பட்டால் நிலையான செலவு உருவாக்கப்பட்டது அது மிகவும் ரகசியத் தகவல்களும் அது யாருடனும் பகிரப்படவில்லை மேலும் இது நிறுவனத்தின் பல்வேறு வட்டி குழுக்களுடன் தொடர்பு கொள்ளப்படுகிறது அவர்கள் பொருள் துறையை வாங்குவதிலிருந்து சந்தையில் தயாரிப்பு விற்பனைக்கு சரியான பங்களிப்பை வழங்க உள்ளனர் எனவே இந்த மூன்று நான்கு துறைகளும் இந்த நிலையான செலவுச் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளன எனவே ஒவ்வொரு செயல்முறையும் கவனமாக பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் பின்னர் நாம் நிலையான செலவைக் கணக்கிட வேண்டும் இது ஒரு சிக்கலான வேலை எனவே இந்த மூன்று நான்கு துறைகளும் இந்த நிலையான செலவுச் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளன எனவே ஒவ்வொரு செயல்முறையும் கவனமாக பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் பின்னர் நாம் நிலையான செலவைக் கணக்கிட வேண்டும் இது ஒரு சிக்கலான வேலை தரநிலைகள் முடிவு செய்யப்பட்டவுடன் அல்லது நிலையான செலவு ஆகும் தரநிலைகள் முடிவு செய்யப்பட்டவுடன் அல்லது நிலையான செலவு முடிவு செய்யப்பட்டால் சந்தையில் ஒரு தீவிரமான மாற்றம் ஏற்படும் வரை அது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பெரிதும் மாறாது மேலும் அது நாம் வெவ்வேறு பிரிவுகள் அல்லது துணை பிரிவுகள் அலகுகள் மற்றும் துணை அலகுகளுடன் தொடர்பு கொள்ளப்படுகிறது தொழில்நுட்ப சொற்களில் இதனை நிறுவனத்தில் பொறுப்பு மையங்கள் என அழைக்கவும் எதிர்பார்க்கப்படும் மூலப்பொருள் செலவு என்ன கொள்முதல் விலையாக நாம் என்ன செலுத்த வேண்டும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே அறிவார்கள் செயல்முறையின் வெவ்வேறு நிலைகளில் உற்பத்தி செலவு என்ன என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் என்ன செலவு செய்ய வேண்டும் இதேபோல் விநியோக செலவு முன்கூட்டியே அறியப்படுகிறது இதேபோல் உங்கள் விற்பனை செலவும் முன்கூட்டியே அறியப்படுகிறது எனவே முன் தீர்மானிக்கப்பட்ட அளவைத் தாண்டி செலவு அதிகரித்தால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் பட்ஜெட் செய்யப்பட்ட செலவு நிலையான செலவை உண்மையான செலவுடன் ஒப்பிடுவதன் மூலம் மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் மாறுபாடுகள் அல்லது இரண்டின் விலகல்களைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் அந்த மாறுபாடுகளுக்கான காரணங்கள் மற்றும் மீண்டும் அதே கொள்கைகள் இங்கே பொருந்தும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆனால் கட்டுப்படுத்தப்படாத காரணங்களால் மாறுபாடுகள் வருகின்றன என்றால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களால் ஏதேனும் மாறுபாடுகள் வந்திருந்தால் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் எடுத்துக்காட்டாக உள்ளீட்டின் விலை சந்தையில் உயர்ந்துள்ளது நீங்கள் அதில் அதிகம் செய்ய முடியாது உழைப்பின் விலை சந்தையில் அதிகரித்துள்ளது நீங்கள் அதிகம் செய்ய முடியாது ஆனால் காரணம் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய காரணங்களால் மாறுபாடுகள் வந்துள்ளன அந்த காரணங்களை நாம் சரிசெய்து அந்த காரணங்களை அகற்ற முயற்சிக்க வேண்டும் இதனால் உற்பத்தியின் ஒட்டுமொத்த செலவு கட்டுப்பாட்டில் இருக்கும் எனவே இது நிலையான செலவினத்தின் முக்கிய அம்சமாகும் இது நிலையான செலவினத்திற்கான காரணம் மற்றும் இது நிலையான செலவினத்தின் பொருத்தமாகும் நிலையான செலவு பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் செயல்முறையிலிருந்து வேறுபடுகிறது பட்ஜெட் பெரிய மட்டத்தில் உள்ளது என்றால் இது பெரிய மட்டத்தில் ஒரு முன் மதிப்பீடு என்று பொருள் இது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மட்டத்தில் உள்ளது நிலையான செலவினம் என்பது தயாரிப்பு மட்டத்தில் முன்பே தீர்மானிக்கப்பட்ட செலவாகும் நிறுவனம் ஒரு தயாரிப்பைத் தயாரிக்கிறது பின்னர் நீங்கள் அந்த தயாரிப்புக்கான நிலையான செலவைத் தயாரிப்பீர்கள் நிறுவனம் ஒன்றுக்கு மேற்பட்ட தயாரிப்புகளை உற்பத்தி செய்கிறதென்றால் அந்த வெவ்வேறு தயாரிப்புகளுக்கான தனிப்பட்ட செலவு மதிப்பீடுகள் மற்றும் இறுதியாக நாம் நிலையான செலவு என்னவாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும் இப்போது நாம் பல்வேறு வகையான தரநிலைகளைப் பற்றி பேசுகிறோம் சரியா எனவே இங்கு எதிர்பார்ப்புகள் நிலையான செலவு மற்றும் நிலையான செலவு முறைகள் போன்ற பல்வேறு வகையான சொற்களைப் பயன்படுத்தலாம் இந்த வெவ்வேறு புள்ளிகளுக்கான தெளிவான வெட்டு வரையறைகள் மற்றும் வேறுபாடுகள் நம்மிடம் உள்ளன எதிர்பார்க்கப்படும் செலவு என்பது பெரும்பாலும் அடையக்கூடிய செலவு ஆகும் எனவே இது எதிர்பார்ப்பு பெரும்பாலும் அடையக்கூடிய செலவு சாதாரண உற்பத்தி செலவாக இருக்க வேண்டும் இது எதிர்பார்க்கப்படும் செலவு மற்றும் இது எதிர்பார்ப்புகளுடன் தொடர்புடையது என்று நீங்கள் கூறலாம் எண் இரண்டு ஒரு நிலையான செலவு என்பது ஒரு அலகிற்கு கவனமாக வளர்ந்த செலவு ஆகும் ஒன்று எதையும் செய்யாமல் எதிர்பார்ப்பு மற்றும் இரண்டாவது விஷயம் கவனமாக உழைக்கும் செலவு அதை நீங்கள் நிலையான செலவு என்று அழைக்கிறீர்கள் நிலையான செலவு அமைப்புகள் என்பது நிலையான செலவுகளுக்கு ஏற்ப தயாரிப்புகளை மதிப்பிடும் கணக்கியல் அமைப்புகளாகும் சரியா எனவே இதன் பொருள் செலவு என்பது நிலையான செலவு நிலையான செலவு என்பது கவனமாக உருவாக்கப்பட்ட முன் உற்பத்தி செலவு மற்றும் நாம் இன்னும் உற்பத்தியைத் தொடங்காதபோது எதிர்பார்க்கப்படும் செலவு ஒன்றாகும் உள்ளீட்டு செலவு பெரும்பாலும் நமக்கு தெரிந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் சரியா எனவே இந்த விஷயத்தில் எதிர்பார்ப்புகள் நிலையான செலவு மற்றும் நிலையான செலவு முறைமை ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்போது நாம் மேலும் தரநிலைகள் பற்றி ஏதாவது தெரிந்துகொள்ள முயற்சிப்போம் பின்னர் பல்வேறு வகையான தரநிலைகளைப் பற்றி நாம் அறிய முயற்சிப்போம் இந்த தரநிலைகளுக்கும் இரண்டாவது முக்கியமான விஷயத்திற்கும் இடையிலான முதல் வேறுபாடு என்னவென்றால் இந்த தரங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதுதான் எனவே தரநிலைகள் என்ன தரங்களின் முன் தேவைகள் என்ன இந்த தரங்களை நாம் எவ்வாறு உருவாக்க முடியும் இவை அனைத்தும் அடுத்த வகுப்பில் உங்களுடன் விவாதிக்கிறேன்